ஃபைனைட் லென்ந்த் ஸ்ட்ரிங் வைப்ரேஷன்ஸ் தொடர்ச்சி மீண்டும் வருக கடந்த வீடியோவில் நாம் ஃபைனைட் ஸ்ட்ரிங் ல் ஸ்ட்ரிங் இருபக்கமும் ஃபிக்ஸ்ட் ஆக இருக்குபோது அதாவது டிஸ்பிளேஸ்ட்மென்ட் 0 ஆக இருக்குபோது அதன் வைப்ரேஷன் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் செப்பரேஷன் ஆ ஃப் வேரியபில் மெத்தெட் ல் சொலுயுஷன் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோவில் நாம் இன்னொரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவது என்பதை பார்க்கலாம் அங்கு ஃபைனைட் ஸ்ட்ரிங் ஒரு முனை ஃபிக்ஸ்ட் ஆகவும் மறுமுனை ஃப்ரீ ஆகவும் விடப்படுகிறது ஆகவே செப்பரேஷன் ஆ ஃப் வேரியபில் மெத்தெட் மூலம் எல்லா டைமிலும் ஸ்ட்ரிங் -ன் வைப்ரேஷன் என்ன என்பதை பார்க்கலாம் ஆகவே இந்த வீடியோவில் நாம் இனிஸியல் பௌண்டரி வேல்யூ ப்ராப்ளம் ல் தொடங்கலாம் ஃபைனைட் ஸ்ட்ரிங் எனக் கொள்க 0 முதல் L வரை தேர்ந்து எடுக்கவும் ஆகவே L நீளமுள்ள ஒரு ஸ்ட்ரிங் ல் ஒரு முனை 0 ஆகவும் அடுத்த முனை L ஆகவும் இருக்கு ஆகவே x L முனை ஃபிக்ஸ்ட் என்று நாம் கருத வேண்டும் அதாவது uLt0 x 0 முனையை நாம் ஃப்ரீ ஆக விடவேண்டும் ஆகவே ux0t0 ஆகவே இது தான் நமது பௌண்டரி இது டைம் t மேலும் இது x ஆக்ஸிஸ் இதை சாடிஸ்ஃபை பண்ணக்கூடிய வேவ் ஈக்குவேஷனின் சொலுயுஷன் நம்மிடம் இருக்கிறது ஆகவே இந்த இன்ஃபனைட் ஸ்ட்ரிப் ல் நம்மிடம் இருக்கும் வேவ் ஈக்குவேஷன் என்ற இனிஸியல் கண்டிஷன்ஸ் ஐ சாடிஸ்ஃபை பண்ணுகிறது இது ஏற்கனவே கொடுத்தாயிற்று மேலும் இது நன்கு டிஃபைன் பண்ணப்பட்ட ப்ராப்ளம் ஆகும் 0xL t0 ல்utt c2uxx0 என்று எழுதலாம் இதுதான் நமது டிஃபரென்ஸியல் ஈக்குவேஷன் ux0fx மற்றும் utx0g for 0xLஆகியவை இனிஸியல் கண்டிஷன்ஸ் ஆகவே 0 L ல் இதுதான் நமது டேட்டா அதாவது இனிஸியல் டைமில் இந்த ஸ்ட்ரிங் -ன் வெலாசிட்டி மற்றும் டிஸ்பிளேஸ்ட்மென்ட் ஆகியவை நமக்கு தெரியும் ஒரு எண்ட் ஃபிக்ஸ்ட் ஆகவும் அடுத்த எண்ட் ஃப்ரீ ஆகவும் இருப்பதால்ux0t0 மேலும் நமக்கு ஃபிக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்ட்மென்ட் ஆகவே uLt0 இது எந்த t0 வேல்யூக்கும் உண்மையாகும் ஆகவே இதுதான் நமது ப்ராப்ளம் நாம் சொலுயுஷன்uxt எந்த x மற்றும் t வேல்யூக்கும் கண்டுபிடிக்க வேண்டும் நமது டொமைன் ஃபைனைட் ஆக இருப்பதால் நாம் எப்பொழுதும்போல் சொலுயுஷன் கண்டுபிடிக்க வேண்டும் நமது டொமைனை பார்க்கும்போது இது 0 முதல் L என்ற எல்லைக்குட்பட்டதாக உள்ளது t டொமைன் என்பது பாசிட்டிவ் ஆகும் ஆகவே இந்த டொமைனில் இதுதான் நமது வேவ் ஈக்குவேஷன் இனிஸியல் டேட்டா மற்றும் பௌண்டரி டேட்டா சொலுயுஷன் செப்பரேபில் ஃபார்ம் ல் உள்ளது அதாவது uxtXTt≠0 இந்த ஃபார்ம் ல் தான் நாம் சொலுயுஷன் கண்டு பிடிக்கவேண்டும் அதன்பிறகு நாம் ஈக்குவேஷன் ல் சப்ஸ்டிடுயுட் பண்ணவேண்டும் சப்ஸ்டிடுயுட் பண்ணிய பிறகு நமக்கு கிடைப்பது XTtc2XxTt ஆகும் ஆகவே uxtXTt ஆல் இருபக்கமும் டிவைட் பண்ணும்போது நமக்குXxXxTtc2Tt என்று கிடைக்கிறது எனவே வேரியபில்ஸ் பிரித்தெடுக்கப்படுகிறது அதாவது இந்த பக்கம் பங்க்ஷன் x ல் இருப்பதும் இடது பக்கம் t பங்க்ஷனுமாக இருக்க வேண்டும் எனவே அது கான்ஸ்டன்ட் ஆக இருக்க வேண்டும் இதை நாம் பேராமீட்டர் λ என்று சொல்லலாம் இதில் x ஆர்டினரி டிஃபரென்ஸியல் ஈக்குவேஷன் ஆகும் ஆகவேXx λXx0 என்று கருதவேண்டும் 0xL என்பது x டொமைன் ஆகும் அடுத்த ஈக்குவேஷன் க்கு என்ன ஆனது t ல் அடுத்த ODE Tt λc2Tt0 உள்ளது t0 ஆக உள்ளது ஆகவே இந்த இரண்டும் தான் நமக்கு இருக்கும் ODE's இதை பார்க்கும்போது இது செல்ஃப் அட்ஜாயின்ட் ஃபார்ம் ல் உள்ளதாக தெரிகிறது ஆகவே பௌண்டரி கண்டிஷன் ux0t0 ஐ நாம் அப்ளை பண்ணவேண்டும் இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைப்பது X0Tt0ஆகும் T≠0 விலிருந்து நமக்கு கிடைப்பது X00பௌண்டரி கண்டிஷன் அதாவது uLt0 அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைப்பது XLTt0 Tt≠0 ஆக இருப்பதால் XL0 ஆகவே 0XL ல் Xx λXx0 என்பது எக்ஸ்ட்ராக்டட் ஸ்டர்ம் லியோவிலே ப்ராப்ளம் ஆகும் மேலும் X00 XL0 இவை பௌண்டரி கண்டிஷன்ஸ் ஆகும் இதை பார்க்கும்போது இது தெளிவாக செல்ஃப் அட்ஜாயின்ட் ஃபார்ம் ல் இருப்பதை பார்க்கலாம் அதாவது 1 1 ஆகவே px1 qx0 மற்றும் wx1 இது தான் நமக்கு தேவை ஆகவே wx1 என்பது நாம் டாட் ப்ராடக்ட் ஐ இன்டகிரல் ஆக அதாவதுϕψ ∶ 0Lxψ என்று டிஃபைன் பண்ணலாம் குறிக்கிறது ஆகவே நாம் வழிகளை கன்சிடர் பண்ணவேண்டும் இது செல்ஃப் அட்ஜாயின்ட் ஃபார்ம் ஆக இருப்பதால் LXx1 1 Xxஎன்ற ஹெர்மிஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ஜாயின்ட் ஃபார்ம் ல் உள்ளது ரியல் என்பதிலிருந்து நமக்கு கிடைப்பது λ2 λ0 அல்லது λ 2 μ0 இந்த மூன்று கேஸை யும் பார்க்கும்போது λ2 ல் தான் நமக்கு சொலுயுஷன் கிடைக்கிறது ஆகவே Xx 2 Xx0 என்ற ஈக்குவேஷன் ன் ஜெனரல் சொலுயுஷன் Xxc1eμxc2e μx ஆகும் பௌண்டரி கண்டிஷன் X00 அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைப்பது c1 c20ஆகும் இது தான் நமது முதல் ஈக்குவேஷன் ஆகும் இது நமக்கு கொடுப்பது μ≠0 μ0 ஆகவே c1c2 c1c2என்றால் ஜெனரல் சொலுயுஷன் க்கு என்ன ஆகும் எளிமையாக ஜெனரல் சொலுயுஷன் Xx2cosh μx என்பது ஆகும் ஆகவே XL0என்ற பௌண்டரி கண்டிஷன் ஐ ஜெனரல் சொலுயுஷன் ல் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைப்பது 2cosh μL 0ஆகும் ஆகவே cosh μL ≠0 இது பாசிட்டிவ் மேலும் எக்ஸ்பொனென்சியல் பங்க்ஷன்ஸ் ன் சம் 0 ஆகாது ஆகவே c10 ஆகும் c1 0 என்றால் c1c2 என்ற ஈக்குவேஷன் படி இரண்டுமே 0 ஆகும் ஆகவே எல்லா x வேல்யூ விலும் ஜெனரல் சொலுயுஷன் முழுவதுமாக 0 ஆகிறது இதிலிருந்து λ2 ஐகன் வேல்யூ அல்ல என்று கிடைக்கிறது ஆகவே λ0 என்ற கேஸை பார்க்கலாம் ஆகவே Xx0 இதிலிருந்து நமக்கு கிடைப்பது Xxc1xc2 ஆகவே இது தான் பௌண்டரி கண்டிஷன் X00 என்ற பௌண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு c10 கிடைக்கிறது ஆகவே பௌண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிய பிறகு நமக்கு கிடைக்கும் ஜெனரல் சொலுயுஷன் Xxc2 இப்பொழுது அடுத்த பௌண்டரி கண்டிஷன் XL0 அப்ளை பண்ணிய பிறகு c20 என்று x வேல்யூக்கும் கிடைக்கிறது ஆகவே λ0 என்பது ஐகன் வேல்யூ இல்லை ஆகவே நமக்கு இருக்கும் ஒரே ஆப்சன் என்பது λ 2 ஆகும் இவ்வாறு பண்ணும்போது நமக்கு கிடைப்பது Xx2 Xx0 ஆகவே இது தான் இப்பொழுது ODE ஆகவே Xxc1cos μx c2sin μx என்பது ஜெனரல் சொலுயுஷன் ஆகும் ஆகவே பௌண்டரி கண்டிஷன் X00வை இதில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு கிடைப்பது μc1sin μx μc2cos μx |x00ஆகவே c20 ஆகவே c20 ஆகவே நமது ஜெனரல் சொலுயுஷன் Xxc1cos μx என்று ஆகிறது இப்பொழுது அடுத்த பௌண்டரி கண்டிஷன் XL0 வை அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு கிடைப்பது c1cos μL 0 ஆகும் ஆகவே c10 அல்லது cos μL 0 சில μ0 வேல்யூ வில் cos μL 0ஆகலாம் ஆகவே இந்த வேல்யூவில் c1 என்பது ஆர்பிட்ரரி ஆக இருக்கும் இதன் பொருள் c1 0 அல்லாமல் இருக்கும்போது இந்த வேல்யூவில் நமக்கு 0 அல்லாத சொலுயுஷன் கிடைக்கும் ஆகவே நமக்கு நமக்கு 0 அல்லாத சொலுயுஷன் வேண்டும் என்றால்cos μL 0 என்று கொள்ள வேண்டும் இதிலிருந்து நமக்கு கிடைப்பது μL2n1π2 n0123n0 என்று எடுக்கும்போது அது 2 ஆகவே cos 2 0 நமக்கு கிடைப்பது இதுதான் 2n1π2L n0123லிருந்து நமக்கு எல்லா n ம் கிடைக்கிறது இந்த வேல்யூவில் n ஐ சார்ந்து இருக்கிறது ஆகவே நம்முடைய ஐகன் வேல்யூn ஆகவே n n22n1224L2 n0123 ஆகவே ஐகன் பங்க்ஷன் என்பது என்ன இந்த சொலுயுஷன் c1 ல் என்பது ஆர்பிட்ரரி ஆகும் ஆகவே மீண்டும் nxcos 2n1πx2L n0123ஆகவே இதுவே நமது ஐகன் வேல்யூஸ் மற்றும் ஐகன் பங்க்ஷன் ஆகும் ஆகவே n0123க்கு ஏற்றபடி இதை என்று λ எடுத்து இந்த ஈக்குவேஷன் ஐ முழுவதுமாக சால்வ் பண்ண முயற்சிக்க வேண்டும் ஆகவே λ இடத்தில நாம் அந்த ஐகன் வேல்யூஸ் தேர்ந்தெடுத்து T ல் உள்ள ஆர்டினரி டிஃபரென்ஸியல் ஈக்குவேஷன் ஐ சால்வ் பண்ண வேண்டும் ஒவ்வொரு λ வேல்யூ க்கும் n T ஐ சார்ந்து இருப்பதால் இதை நாம் ODE என்று அழைக்கலாம் என்னிடம் Tnt2n1224L2c2Tnt0 என்ற ஈக்குவேஷன் உள்ளது n0123 ல் மீண்டும் நாம் இதைத்தான் பெறுகிறோம் ஆகவே தெளிவாக இது TntAncos 2n1πc2L tBnsin 2n1πc2L t என்று கொடுக்கிறது ஆகவே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும்போது இதுவே நமது சொலுயுஷன் ஆகும் ஒவ்வொருn வேல்யூவிலும் unxtஎன்ன ஆகிறது unxtXn Tn Xn நமது ஐகன் பங்க்ஷன் ஆகும் ஆகவே unxtcos 2n1πx2L

இதுவே unxt யிலும் நம்மிடம் இருப்பது n ஐ 0 விலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்து எல்லா சொலுயுஷன் ன் சம் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கும் சொலுயுஷன் uxtn0cos 2n1πx2L ஒவ்வொரு டேர்ம் ம் வேவ் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன் மேலும் அவை பௌண்டரி கண்டிஷன்ஸ் ஐ சாடிஸ்ஃபை பண்ணுகிறது ஒவ்வொரு சொலுயுஷன் ம் சூப்பர்பொசிசன் மூலம் ஒரு சொலுயுஷன் என்று கருதலாம் ஆகவே இது பௌண்டரி கண்டிஷன்ஸ் ஐ சாடிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு சொலுயுஷன் என்று கருதுங்கள் இது ஒரு சொலுயுஷன் ஆக மட்டுமே இருக்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் An Bn வேல்யூ இன்னமும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் ஆகவே இனிஸியல் கண்டிஷன் ux0f யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது n0Ancos 2n1πx2L f இதிலிருந்து நாம் An எவ்வாறு பெறுவது ஸ்டர்ம் லியோவிலே ப்ராப்ளம்ϕψ ∶ 0Lxψ படி ஒவ்வொரு n க்கும் நாம் டாட் ப்ராடக்ட் எடுத்து 0 முதல் L க்கு நாம் இன்டகிரேட் பண்ணவேண்டும் ஆகவே இவை எல்லாம் ரியல் ஆக இருப்பதால் λ மற்றும் ஐகன் பங்க்ஷன் ரியல் ஆக இருக்கும் ஆகவே பார் என்பது ஒரு விஷயமல்ல ஆகவே An0Lfcos 2n1πx2L dx0L2n1πx2L dx நாம் டினாமினேடர் ஐ எவாலுவேட் பண்ணவேண்டும் டினாமினேடர் ல் இருக்கும் இன்டகிரல் ஐ நாம் எவாலுவேட் பண்ணி எழுத வேண்டும் ஆகவே 0 முதல் L வரைக்கும் 0L2n1πx2L dx0L1cos 2n1πxL 2dxL2sin 2n1πxL L2n1πஇன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது 0L2n1πx2L dxL2 இதை நாம்An0Lfcos 2n1πx2L dx0L2n1πx2L dx n0123 என்று எழுதலாம் ஆகவே இனிஸியல் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது இவ்வாறுதான் நமக்கு An கிடைக்கிறது ஆகவே இந்த சூப்பர் பொசிசன் சொலுயுஷன் ல் An என்பது நமக்கு தெரியும் Bn கண்டுபிடிக்க நாம் இனிஸியல் கண்டிஷன் அதாவது utx0g அப்ளை பண்ண வேண்டும் g டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு 0 முதல் இன்ஃபினிட்டி வரைக்கும் n உள்ளது இப்பொழுது n0cos 2n1πx2L Bn2n1πc2Lgஎன்பதாகும் டாட் ப்ராடக்ட் இரு பக்கமும் அப்ளை பண்ணும்போது Bn2n1πc2L2L0Lgcos 2n1πx2L dx என்று இருப்பதை பார்க்கலாம் இந்த An மற்றும் Bn ல் uxt ன் எல்லா சொலுயுஷன் ன் சூப்பர் பொசிசன் நாம் எடுக்கும் போது நமக்கு uxtn0unxt தேவையான சொலுயுஷன் ஆகிறது ஒரு முனை ஃபிக்ஸ்ட் ஆகவும் அடுத்த முனை ஃப்ரீ ஆகவும் இருக்க கூடிய ஃபைனைட் நீளமுள்ள ஸ்ட்ரிங் ல் எல்லா டைமுக்கும் இதுவே நமது வைப்ரேஷன் ஆகும் ஆகவே இந்த வழியில் தான் நாம் இதை டிரைவ் பண்ணினோம் நமக்கு இந்த சொலுயுஷன் உள்ளது இரண்டு முனைகளும் ஃப்ரீ ஆக இருக்க கூடிய வேறு ப்ராப்ளம் ம் நாம் பண்ணலாம் அதாவது இரண்டு முனைகளும் ux0t0 என்று இருக்குமாறு நாம் செய்யலாம் ஆகவே இந்த ஸ்டர்ம் லியோவிலே ப்ராப்ளம் ஐ நாம் வேறு வேறான பௌண்டரி கண்டிஷன்ஸ் கொண்டு நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஐகன் வேல்யூஸ் மற்றும் ஐகன் பங்க்ஷன் கிடைக்கிறது சொலுயுஷன் செப்பரபில் ஃபார்ம் ல் கிடைப்பதற்கு அடுத்து நாம் இனிஸியல் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணவேண்டும் ஆகவே எந்த பௌண்டரி கண்டிஷன்ஸ் ஆக இருந்தாலும் ஸ்ட்ரிங் -ன் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கிறது மீதமுள்ள ப்ராப்ளம் ஐ நான் உங்கள் எக்ஸ்ஸசைஸ் க்கு ஆக விடுகிறேன் இதுவரைக்கும் நாம் என்னவெல்லாம் பண்ணினமோ அதை நாம் திரும்பவும் பார்க்கலாம் utt c2uxx0 என்பது நமது வேவ் ஈக்குவேஷன் x ஃபுல் ரியல் லைனில் இருக்கிறது நமக்கு இனிஸியல் டேட்டா மட்டும் உள்ளது அதாவது ux0f மற்றும் and utx0g நமக்கு பௌண்டரி இல்லை இது நமது சொலுயுஷன் இது நாம் கண்டுபிடித்த டி ஆலம்பெர்ட் சொலுயுஷன் என்னிடம் டி ஆலம்பெர்ட் சொலுயுஷன் உள்ளது உங்களிடம் இந்த ப்ராப்ளம் ன் சொலுயுஷன் உள்ளது எனர்ஜி அணுகுமுறையின்படி இந்த சொலுயுஷன் யுனிக் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம் எனர்ஜி ஐ கன்சிடெர் பண்ணும்போது இது யுனிக் சொலுயுஷன் ஆகிறது மேலும் இதன் யுனிக்னெஸ் நாம் ப்ரூவ் பண்ணிவிட்டோம் ஆகவே நமக்கு யுனிக் சொலுயுஷன் உள்ளது ஃபுல் டொமைனில் வேவ் ஈக்குவேஷன் ன் இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் க்கு டி ஆலம்பெர்ட் சொலுயுஷன் தான் யுனிக் சொலுயுஷன் என நாம் காட்டிவிட்டோம் நம்மிடம் இன்ஃபனைட் ஸ்ட்ரிங் உள்ளது இரண்டு முனைகளிலும் நாம் முதலில் டிஸ்பிளேஸ்ட்மென்ட் மற்றும் வெலாசிட்டி கொடுக்கும்போது ஸ்ட்ரிங் -ன் வைப்ரசன் எல்லா டைமிலும் நமக்கு தெரிவதே டி ஆலம்பெர்ட் சொலுயுஷன் யுனிக்னெஸ் ஆல் இது சொலுயுஷன் ஆகிறது மேலும் நாம் செமி இன்ஃபனைட் டொமைனில் அதே ப்ராப்ளம் இருக்கும்போது அதை ரெடியூஸ் பண்ணுவது என்பதையும் பார்த்தோம் ஆகவே x0 மற்றும் t0 ல் சேம் இனிஸியல் கண்டிஷன்ஸ் ux0f utx0g நமக்கு இப்போது பௌண்டரி இருப்பதால் பௌண்டரி கண்டிஷன்ஸ் இருக்கும் ஆகவே பௌண்டரி கண்டிஷன்ஸ் ஐ ஃபிக்ஸ்ட் ஆகவோ அல்லது ஃப்ரீ ஆகவோ கொடுக்கலாம் ஆகவே u0t0 அல்லது ux0t0 ஆகவே ஒவ்வொரு கேஸிலும் டொமைனில் நமக்கு உள்ள பங்க்ஷன் ஐ நாம் ஈவன் அல்லது ஆட் பங்க்ஷன் ஆக எக்ஸ்டெண்ட் செய்து அதன் பிறகு டொமைனை ஃபுல் ரியல் லைன் க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி டி ஆலம்பெர்ட் சொலுயுஷன் யூஸ் பண்ணி நாம் சொலுயுஷன் கண்டுபிடிக்கிறோம் ஆகவே நமக்கு சொலுயுஷன் உள்ளது மேலும் யுனிக்னெஸ் காட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அதே எனர்ஜி அணுகுமுறையின்படி யுனிக்னெஸ் காட்டப்பட்டது ஆகவே இந்த கேஸிலும் நமக்கு யுனிக் சொலுயுஷன் உள்ளது ஆகவே u0tp என்று வேறாக மாற்றும்போதும் சொலுயுஷன் ன் யுனிக்னெஸ் நாம் கட்டலாம் நாம் இதை பொதுவாக பண்ணலாம் ஆகவே ஆட் அல்லது ஈவன் பங்க்ஷன் ஆக எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் வேவ் ஈக்குவேஷன் ன் ஜெனரல் சொலுயுஷன் எடுத்து பௌண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வேல்யூ நெகடிவ் சைடில் நாம் கண்டுபிடிக்கலாம் ஆகவே அந்த முறையைத் படி நாம் சொலுயுஷன் ஐ பார்க்கலாம் மீண்டும் எனர்ஜி அணுகுமுறையின்படி யுனிக்னெஸ் நாம் காட்டலாம் ஆகவே நமக்கு இந்த கேஸிலும் யுனிக் சொலுயுஷன் இருக்கிறது ஒரே பிரச்சனை என்னவென்றால் நமக்கு அப்சார்பிங் கண்டிஷன் uxku0 இருக்கிறது ஆகவே இதை நாம் ஸ்ட்ரிங்-ல் இணைக்கும்போது சொலுயுஷன் ன் யுனிக்னெஸ் காட்ட வேண்டும் என்று இல்லை ஆனால் இது கொஞ்சம் ட்ரிக்கி ஆக இருப்பதால் இது ஸ்ட்ரைட் ஃபார்வார்ட் இல்லை ஆனால் நம்மிடம் இருக்கும் சொலுயுஷன் யுனிக் சொலுயுஷன் ஆகும் ஆகவே வேறு வேறு அணுகுமுறையின்படி சொலுயுஷன் ன் யுனிக்னெஸ் நாம் காட்டலாம் இதை நான் இன்னும் தரவில்லை ஆகவே வருத்தப்பட வேண்டாம் எனவே இதேபோன்ற சொலுயுஷன் களை நாம் உருவாக்க முடியும் இந்த இரண்டு சொலுயுஷன் களை நான் தரவில்லை ஆனால் பொதுவான அணுகுமுறையின்படி நாம் உருவாக்க முடியும் நம்மிடம் சொலுயுஷன் உள்ளது அது உண்மையில் யுனிக் ஆக உள்ளது ஆனால் நான் இங்கே அதை காட்டவில்லை ஆகவே எனர்ஜி ஆர்குயுமென்ட் படி அதன் யுனிக்னெஸ் நாம் காட்டலாம் ஆகவே இந்த கேஸிலும் அதே ப்ராப்ளமிற்கு இந்த பௌண்டரி கண்டிஷன்ஸோடு நாம் யுனிக்னெஸ் காட்டலாம் ஆகவே நாம் பார்த்தது இதுதான் நாம் இப்போது இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் பார்க்கலாம் நான் ஹோமோஜீனியஸ் பங்க்ஷன் க்கு இதுவே இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ஆகும் இதை கன்சிடர் பண்ணும்போதுஇதன் ஃபோர்ஸிங் 0 ஆக இருக்கிறது வெளியே ஃபோர்ஸ் இல்லாததால் ஃபோர்ஸிங் 0 ஆக இருக்கிறது ஆகவே நம்மிடம் வேவ் ஈக்குவேஷன் உள்ளது ஆரம்பத்தில் எக்ஸ்டெர்னல் ஃபோர்ஸ் இல்லை ஆகவே நாம் கொஞ்சம் ஃபோர்ஸிங் வெளியே கொடுக்கும்போது நம்மிடம் பங்க்ஷன் உள்ளது hxt ஃபோர்ஸிங் டெர்ம் ஆகும் ஆகவே இந்த ஃபுல் டொமைனில் நான் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் utt c2uxxhxt எழுதுகிறேன் hxtஎன்பது x∈R மற்றும் t0 ல் ஃபோர்ஸிங் எக்ஸ்டெர்னல் ஃபோர்ஸ் ஆகவே நமக்கு ஃபுல் இன்ஃபனைட் ஸ்ட்ரிங் மற்றும் இனிஸியல் டேட்டா ux0f utx0g உள்ளது எனவே இங்கே சொலுயுஷன் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை அறிய விரும்புகிறோம் ஆகவே அதே எனர்ஜி ஆர்குயுமென்ட் படி நாம் இதை காட்டலாம் இந்த ப்ராப்ளம் க்கு u1xt u2xt என்று இரண்டும் சொலுயுஷன்கள் என்று நாம் கருத வேண்டும் இந்த சொலுயுஷன்ஸ் க்கு டிஃபரன்ஸ் எடுக்கவேண்டும் அது w ஆகும் ஃபோர்ஸிங் இல்லாமலே w வேவ் ஈக்குவேஷனின் சொலுயுஷன் ஆகும் ஏனெனில் இதை சாடிஸ்ஃபை பண்ணும்போது நாம் இதன் டிஃபரன்ஸ் எடுக்க வேண்டும் அது 0 ஆகும் ஆகவே வலது பக்கத்தில் இருப்பது 0 ஆகிறது ஹோமோஜீனியஸ் வேவ் ஈக்குவேஷன் ஐ சாடிஸ்ஃபை பண்ணுகிறது இனிஸியல் டேட்டா 0 ஆகிறது ஆகவே அதே எனர்ஜி ஆர்குயுமென்ட் படி இதற்கு என்ன கொடுக்கப்பட்டாலும் அது இங்கே வேலை செய்கிறது ஆகவே நமக்கு சொலுயுஷன் யுனிக் ஆக இருக்கிறது யுனிக்னெஸ்க்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் சொலுயுஷன் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சொலுயுஷன் இந்த நான் ஹோமோஜீனியஸ் வேவ் ஈக்குவேஷன் க்கு யுனிக் ஆக இருக்கவேண்டும் அதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சொலுயுஷன் கண்டுபிடிப்பதற்கான மெத்தடை நான் உங்களுக்கு வழங்குவேன் இந்த ப்ராப்ளம் ஐ இரண்டு பார்ட் ஆக பிரிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் ஒன்று நமக்கு ஏற்கனவே தெரிந்த டி ஆலம்பெர்ட் சொலுயுஷன் ஆகும் இது ஹோமோஜீனியஸ் பார்ட் ஆகும் நான் ஹோமோஜீனியஸ் சொலுயுஷன் ஐ எளிமையான இன்டகிரேஸன் டெக்னிக் மூலம் பெறலாம் இதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்